மாணவர்களை வரவேற்கிறேன் நாம் இப்போது நிலையான செலவின் பாடத்தை பற்றி கற்றுக் கொண்டு வருகிறோம் அதில் சில பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை முந்தைய வகுப்புகளில் கண்டோம் நான் நான்கு பிரச்சினைகளில் இரண்டு பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வினை உங்களுக்கு அளித்தேன் இப்போது பிரச்சனை பக்கம் இருக்கிறது முதல் பிரச்சனை மிகவும் எளிதானது அதில் நாம் மூன்று மாறுபாடுகளை மட்டும் கண்டறிய வேண்டும் அதற்கு நாம் பயன்படுத்தியது ஒரு உள்ளீடு மற்றும் ஒரு வெளிப்பாடு ஆனால் இரண்டாவது பிரச்சனையில் மீண்டும் நாம் மூன்று மாறுபாடுகளை தான் கண்டறிந்தோம் ஆனால் உள்ளீடாக மூன்று பொருட்கள் தரப்பட்டன ஆனால் உற்பத்தி செய்யப்பட்டது ஒரு பொருளே மூன்று பொருள்கள் என்பது A B மற்றும் C அதிலிருந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்தோம் இப்போது மூன்றாவது மற்றும் நான்காவது பிரச்சனை பற்றி இன்று பேசப்போகிறோம் அதிலே வித்தியாசமான சூழ்நிலைகளும் வித்தியாசமான பிரச்சினைகளையும் எதிர்கொள்வோம் இங்கே நாம் ஐந்து விதமான வேறுபாடுகளை அதாவது பொருளின் விலை செலவு உபயோகம் கலவை மற்றும் விரைவில் விளைச்சல் வேறுபாடுகளை கணக்கிட போகிறோம் இப்போது விரையம் பற்றியும் அந்த விரையத்தை எவ்வாறு நிலையான விரயமாக எடுத்துக்கொள்வது அதனை எவ்வாறு உள்ளீடு மற்றும் வெளியீட்டின்போது கண்டறிவது என்பதும் காண்போம் நமக்கு மூன்று மூலப்பொருள்களும் அதிலிருந்து ஒரு யூனிட் வெளிப்பாடும் கிடைத்தது எனவே விரையம் என்பதன் பொருள் எதிர்பார்க்கப்பட்ட விரையம் அல்லது சாதாரண விரையம் என்பது பொதுவான செயல்முறையின் போது ஏற்படுவது இவற்றை எவ்வாறு சரி செய்து கொள்ளலாம் அப்படி கணக்கிடும்போது வேறுபாடுகள் என்பது நிலையானதாக இருக்க வேண்டும் அதில் விரையத்தினை சரி செய்த பின் வெளியீடு மொத்த யூனிட்டுகளில் எவ்வளவு அதற்கு எவ்வளவு உள்ளீடு கொடுக்கப்பட்டது அந்த உள்ளி டில் எத்தனை சதவீதம் விரையம் ஆனது என்பதை கணக்கிட வேண்டும் அது ஒருவேளை 10 15 20 என்று இருக்கலாம் இவையே விரையம் எனப்படும் எனவே வெளிப்பாடு என்பது விரையத்தை பொறுத்தே அமையும் இப்போது நமக்கு மூன்று யூனிட் உள்ளீடு செய்யும் போது அதற்கான விரையம் 33

5 டன் உண்மை விளைச்சல் என்பது 26 5 டன் ஆகும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இதனுடைய அடிப்படை தகவல்களின்படி நாம் உண்மை மற்றும் நிலையான செலவை கண்டுபிடிக்க முடியும் நிலையானது என்பதை நாம் கணக்கிடும்போது 20 யூனிட் அளவிற்கு நாம் உள்ளீடு செய்தது 8 யூனிட் பொருள A மற்றும் 12 யூனிட் பொருள் B உண்மையானது மொத்தம் 30 மொத்தம் 10 மேலும் 20 எனவே இங்கே வித்தியாசம் ஏற்பட வாய்ப்பில்லை உண்மையான விலை என்பது நாம் வெளியீட்டை கொண்டே அறிய முடியும் இதில் நமது விரையம் எத்தனை சதவீதம் என்பதை அறிந்தால் நமக்கு இதில் எந்தப் பிரச்சனையும் இல்லை நமக்கு தரப்பட்ட உண்மையான தகவல் மற்றும் தற்போதைய தகவல்களின் படி நிலையான அளவினை சற்று உயர்த்தி பார்க்கலாம் நிலையானது என்பது 20 யூனிட்டுகள் உள்ளீடு மற்றும் உண்மையான உள்ளீடு 30 யூனிட்டுகள் எனவே இங்கு 20 யூனிட்டுக்கு 90 வெளியீடு கிடைக்கும் அதேபோல் 30 யூனிட்டுக்கு 90 வெளியீடு கிடைக்கும் எனவே 20 யூனிட் உள்ளீட்டுக்கு பதினெட்டு யூனிட்டுகள் முப்பது யூனிட்டுக்கு 27 யூனிட்டுகள் வெளியீடாக கிடைக்கும் ஆனால் நமக்கு உண்மையான விளைச்சல் என்பது 26 5 டன் இது நாம் எதிர்பார்த்த விரயத்தை காட்டிலும் சற்று அதிகம் எனவேதான் வெளியீடு 27 யூனிட்டுக்கு பதிலாக உண்மையான விளைச்சல் 26 5 டன் அல்லது 26 5 யூனிட் கிடைத்தது எனவே கட்டுப்பாடு காரணத்திற்காக நாம் சில வேறுபாடுகளை கணக்கிடவேண்டும் எனவே இப்போது நமது வேறுபாடு எவ்வளவு அந்த வேறுபாட்டிற்கான காரணம் என்ன அந்த வேறுபாட்டை கண்டுபிடித்து அதற்கு பிறகு அது கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதா அல்லது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதா அதை சரி செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கை ஆகியவற்றை கணக்கிட வேண்டும் சரி இப்போது இதன் விரயத்தை சரி செய்வதன் மூலம் இந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்ட விரையம் கொடுக்கப்பட்ட உள்ளீடு ஆகியவை எதிர்பார்த்த அளவில் உள்ளதா அல்லது வேறுபாடு அதிகம் உள்ளதா என்பதை கணக்கிட வேண்டும் எனவே முதல் வேறுபாடாக நாம் பொருள் செலவு வேறுபாட்டை கண்டறிய வேண்டும் பொருள் செலவு வேறுபாடு என்பது MCV எனவே பொருள் செலவு வேறுபாட்டை கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் என்ன என்றால் நிலையான விலை கழித்தல் பொருளின் உண்மையான விலை இங்கே நமக்கு நிலையான விபரம் 20 என்று அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மையான உள்ளீடு 30 டன்கள் ஆகும் எனவே இதை கொண்டு நாம் எவ்வாறு நிலையான விவரத்தை சரி செய்ய முடியும் இப்போது நாம் நிலையான விவரத்தை சரி செய்யாவிட்டால் நம்மால் 20 பொருளை 30 உடன் அல்லது முப்பதை 20 கோ ஒப்பீடு செய்ய முடியாது 30 என்பதை 20 ஆக குறைக்க முடியாது ஆனால் 20 30 ஆக உயர்த்த முடியும் எனவே நாம் நிலையான விலையை உண்மையான விலையின் அளவிற்கு உயர்த்தி பின்னர் விரயத்தை கணக்கிட்டு அதனடிப்படையில் பொருட்செலவு வேறுபாட்டை கணக்கிடுவோம் எனவே இதன் பொருள் நிலையான செலவு ஒரு பொருளுக்கு எவ்வளவு என்பதை கணக்கிடுவது பொருளின் நிலையான செலவு கழித்தல் பொருளின் உண்மையான செலவு என்பது சூத்திரம் இப்போது நிலையான செலவு பொருளுக்கு என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நிலையான செலவு பொருளுக்கு எவ்வளவு என்பதை அறிவதன் மூலம் உண்மையான செலவு என்பதையும் கண்டுபிடிக்க இயலும் பொருளின் உண்மையான செலவு என்பதை கண்டுபிடிப்பது ஒரு சிரமம் அல்ல ஏனென்றால் அதைத்தான் நாம் செலவழித்து உள்ளோம் ஆனால் நாம் எவ்வளவு உபயோகப்படுத்தி உள்ளம் பத்துக்கு உண்டான விலையில் 30 டன்கள் 20 டன்கள் உண்டான விலையாக ரூபாய் 68 ஒரு டன் விலை வழங்கப்பட்டுள்ளது இப்போது இதனை கொண்டு நாம் உண்மையான செலவு எவ்வளவு என்பதை அறியலாம் இப்போது உண்மையான செலவின் அளவு நமக்கு தெரியும் மேலும் நிலையான செலவு என்பது நாம் உள்ளீடு செய்த 30 டன்கள் ஆகும் இதன் பொருள் இந்த இடத்தில் நிலையான செலவு என்பது நாம் சொல்லக்கூடியது அது என்னவென்றால் ரூபாய் 1531 ஆனால் இங்கே உண்மையான செலவு என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ரூபாய் 1660 இது நிலையான செலவைக் காட்டிலும் சற்று அதிகமானது இது ரூபாயாக வழங்கப்பட்டுள்ளது இப்போது வேறுபாடு எவ்வளவு இப்போது பொருள் செலவு வேறுபாடு என்பது ரூபாய் 129 பாதகமானது 129 பாதகமானது நீங்கள் ஆச்சரியப்படலாம் எனக்கு எவ்வாறு 1531 என்பதை கணக்கிட முடிந்தது என்று இந்த கணக்கு எவ்வாறு வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் 1531 என்பது நிலையான செலவு உண்மையான தகவலின்படி அளிக்கப்பட்டுள்ளது எனவே நாம் நிலையான செலவினை பெற உண்மையான உள்ளீட்டை பத்திலிருந்து இருபது அல்லது முப்பது வரை உயர்த்த வேண்டும் உள்ளீடு 30 என்று இருக்கும்போது அதனுடைய விரையம் 10 என்றால் கிடைப்பது 3 எனவே 27 யூனிட்டுகள் நமக்கு கிடைக்கும் ஆனால் கிடைத்தது 26 5 உண்மையில் நமக்கு கிடைத்திருக்க வேண்டியது 27 ஆனால் கிடைத்ததோ 26 5 யூனிட்டுகள் இப்போது நிலையானது என்பதை சற்று திருத்தி அமைக்கலாம் இது 27 யூனிட்டில் இருந்து சற்று குறைவானது முதலில் இதை நாம் கண்டு பிடிப்பதற்கு எவ்வளவு பொருள் தேவை அதனுடைய நிலையான விலை எவ்வளவு என்பதை அறிய வேண்டும் நான் இங்கே 1531 என்பதை நிலையான விலை என்று குறிப்பிட்டேன் நிலையான விலை என்பது உண்மையான வெளியீடாகும் உண்மையான வெளியீடு என்பது 26 5 டன்கள் இதனை 1531 என்று சொல்கிறோம் எப்படி நாம் இவ்வாறாக கணக்கிட்டு உள்ளோம் உதாரணமாக நமக்கு தரப்பட்ட தற்போதைய விவரம் என்ன நிலையான விலை கணக்கிடுவதற்கு முதலில் நிலையான விலையில் வெளிப்பாடு எவ்வளவு என்பதை கணக்கிட வேண்டும் நிலையான வெளிப்பாடு என்பது 26 5 டன்கள் இதை வைத்து 1531 என்பதை எவ்வாறு கணக்கிட முடியும் என்றால் 1040 வகுத்தல் 18 இதனை 26 5 கொண்டு பெருக்க வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் கிடைக்கும் விடை 1531 இப்போது 1040 என்பதை எவ்வாறு பெற்றோம் இது நிலையான விலை நிலையான வெளிப்பாடு நிலையான வெளிப்பாடு என்பது எப்படி கிடைத்தது 8 டன் பொருள் அதனுடைய விலை ஒரு டன் ரூபாய் 40 அதேபோல அதன் விலை மொத்தம் 320 இரண்டாவது பொருள் 12 டன் அதனுடைய விலை எவ்வளவு நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல் பொருள் B என்பது 12 டன் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது இதனுடைய விலை ஒரு டன்னுக்கு 60 இதனுடைய நிலையான விலை மற்றும் நிலையான வெளிப்பாடு என்பதை நாம் கணக்கிட வேண்டும் அவ்வாறு கணக்கிடும்போது 8 டன் 40 ரூபாய் வீதமும் கணக்கிடும்போது மொத்தம் பொருள் A விலை நமக்கு 320 அது போலவே பொருள் பி 12 டன் விலை ரூபாய் 60 வீதம் மொத்தம் ரூபாய் 720 சரிதானே இப்போது மொத்தம் எவ்வளவு இது 1040 எத்தனை டன்னுக்கு மொத்தம் 20 டன் 20 டன் விலை ரூபாய் 1040 எனவே இங்கு நமக்கு ஏற்கனவே விரயம் என்பது தெரியும் விரயத்தை நாம் மொத்தத்தில் இருந்து களித்திட வேண்டும் விரையம் இங்கு எவ்வளவு என்றால் 2 யூனிட்டுகள் இதனை நீங்கள் அடைப்புக்குறிக்குள் 10 என்று கொள்ளலாம் எனவே மொத்த செலவு 1040 எத்தனை யூனிட்டுக்கு இதனை எதிர்பார்த்த வெளியீடாகும் நிலையான செலவாகும் நிலையான வெளியீடாகும் கொள்ளலாம் இப்போது நாம் 20 டன்கள் உள்ளீடு செய்து 18 டன்கள் வெளியீடாக பெற்றோம் இதில் விரயம் 10 அதாவது 2 யூனிட்டுகள் எனவே இதனுடைய செலவு மொத்தமாக 1040 இதனைக் கொண்டு நான் நிலையான செலவு பொருளுக்கு எவ்வளவு உண்மையான வெளியீடு என்பது 26 5 டன்கள் இதனை எளிமையாக கணக்கிடும்போது 1040 என்பதை பதினெட்டு ஆல் வகுத்து பின்னர் நிலையான மற்றும் உண்மையான வெளிப்பாடான 26 5 பெருகிட வேண்டும் எனவே நமக்கு திருத்தப்பட்ட நிலையானது உண்மையான வெளிப்பாடாகும் அதனுடைய விலை மீண்டும் 1040 வகுத்தல் 18 என்பதை 26 5 ஆல் பெருகிட கிடைப்பதே 1531 இவ்வாறாகத் தான் எனக்கு 1531 கிடைத்தது எனவே இந்த எண்ணினை ஒன்று அல்லது 2 பொருளாக கொள்ளலாம் முதலாவதாக நாம் விரையம் என்பதை 10 என்றும் இரண்டாவதாக நமது நிலையான அளவீட்டை 20 யூனிட்டில் இருந்து உண்மையான அளவிலான முப்பது யூனிட்டுக்கு உயர்த்தினோம் ஏனென்றால் 20 யூனிட்டில் இருந்து 30 யூனிட்டுக்கு உயர்த்தும் போது தான் நமது விரயத்தை சரியாக கணக்கிட முடியும் அப்படி நாம் உயர்த்தும் போது அது நமக்கு எளிமையாகிறது இப்போது உள்ளீடு 20 யூனிட் மற்றும் எதிர்பார்த்த வெளியீடு என்பது பதினெட்டு யூனிட் இதேபோல் நாம் உள்ளீடு 30 யூனிட் என்று கணக்கிடும்போது நாம் எதிர்பார்ப்பது 27 யூனிட்டுகள் ஆனால் நமக்கு கிடைப்பது 26 5 இதுதான் நமது தேவை எனவே இந்த நிலையான விலையை சரி செய்வதற்கு உண்மையான வெளியீடு என்பதை கொண்டு கணக்கிட்டால் நமக்கு வேறுபாடு என்பது தோன்றாது எனவே நிலையானது சீர் செய்ய வேண்டும் எனவே நிலையான விலையை கணக்கிடும்போது நாம் நிலையான விலையில் பொருள் விலை என்பது ரூபாய் 1531 மேலும் உண்மையான விலை என்பது ரூபாய் 1660 இந்த வேறுபாடு கணக்கிட கணக்கிட்டால் நமக்கு கிடைப்பது 129 என்ற பாதகமான வேறுபாடு ஆகும் ஏனென்றால் நிலையான விலை என்பது குறைவானது உண்மையான விலை என்பது சற்று அதிகமானது எனவே நமக்கு 129 ரூபாய் வேறுபாடாக கிடைக்கிறது அல்லது பாதகமாக உள்ளது இப்போது நாம் அடுத்த மாறுபாடு என்ன என்பதை பார்ப்போம் அடுத்த மாறுபாடு என்பது தற்போது பொருள் விலை மாறுபாடு இதை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை காண்போம் எனவே பொருள் விலை மாறுபாடு என்றால் என்ன அதனுடைய சூத்திரம் என்ன பொருள் விலை மாறுபாடு என்பதற்கான சூத்திரம் உண்மையான உபயோகம் அல்லது உண்மையான பொருள் இதனை நிலையான விலையால் ஒரு யூனிட்டுக்கு பெருக்கினால் அதிலிருந்து உண்மையான விலை ஒரு யூனிட்டிற்கு கழித்திட வேண்டும் இப்போது உதாரணமாக பொருள் A இது எவ்வளவு இதனுடைய உண்மையான அளவு என்பது 10 யூனிட் 10 யூனிட் நிலையான விலை கழித்தல் உண்மையான விலை நிலையான விலை என்பது நாம் அறிந்தது நிலையான விலை ஒரு யூனிட் இதிலிருந்து உண்மையான விலை ஒரு யூனிட் கழித்திட வேண்டும் இது மிகவும் எளிதானது இங்கே நான் எந்த ஒரு விஷயத்தையும் சரி செய்ய தேவையில்லை ஏனென்றால் உண்மை அளவு என்பது இங்கே மாறுபடுவதில்லை எனவே பொருளிருக்கு 10 டன் என்பது தெரியும் அதனுடைய நிலையான விலை எவ்வளவு அதைக்கொண்டு நிலையான செலவு எவ்வளவு என்பதை கணக்கிட முடியும் ரூபாய் 40 ஆனால் உண்மை விலை ரூபாய் 30 எனவே இங்கு வேறுபாடு தோன்றுகிறது இப்போது வேறுபாடு பொருள் எதுக்கு எவ்வளவு அது 400 300 இதில் 100 சாதகமாக உள்ளது இதனை F என்று குறிப்பிடுகிறோம் இதேபோல் பொருள் B கணக்கிட முடியும் பொருள் B என்பது 20 டன் உண்மையான அளவு என்பது முப்பதிலிருந்து பெறப்பட்டது நிலையான விலை என்பது எவ்வளவு நமக்கு ரூபாய் 60 இதிலிருந்து உண்மையான விலை 68 கழித்திட வேண்டும் இது இவ்வாறாக வேலை செய்கிறது 160 என்பது 1200 அதிலிருந்து 20 பெருக்கல் 68 என்பதை கழிப்பதன் மூலம் நாம் 160 எதிர்மறையானது அல்லது பாதகமானது என்று கொள்ளலாம் எனவே பொருள் விலை வேறுபாடு என்பதில் பொருள A 100 ரூபாய் எனவும் பொருள் B 160 ரூபாய் எனவும் கணக்கிடும் கடைசியாக இந்த பொருள் விலை வேறுபாட்டை கூட்டும்போது ரூபாய் 100 கழித்தல் ரூபாய் 160 ரூபாய் 100 என்பது சாதகமானது 160 என்பது பாதகமானது எனவே கடைசி வேறுபாடு எவ்வளவு கடைசி வேறுபாடு இதில் ஒன்று சாதகமானது மற்றொன்று சாதகமற்றது எனவே இதைக் குறிப்பிட F மற்றும் U என்றும் முறையே சாதகம் மற்றும் பாதகம் மாறுபாடு என்று வழங்கியுள்ளேன் எனவே பொருளின் விலை 160 சாதகம் அற்றது இதனுடன் A B என்று கணக்கெடுத்து ஆனால் அல்லது A B என்று கொள்ள வேண்டும் இதில் ஒன்று சாதகமானது மற்றது சாதகமற்றது எனவே இங்கு பொருள் விலை மாறுபாட்டில் நாம் கண்டுபிடித்தது ரூபாய் 60 இது சாதகம் அற்றது ஏனென்றால் சாதகமற்றது சாதகமானதை விட சற்று அதிகம் எனவே இங்கு ரூபாய் 60 சாதகமற்ற து அதாவது பொருள் விலை மாறுபாட்டில் கணக்கிடும்போது இது சாதகமற்ற தாக இருக்கிறது இனி அடுத்ததாக மூன்றாவது மாறுபாடு இது பொருள் உபயோக மாறுபாடு MUV பொருள் உபயோக மாறுபாடு இதை எவ்வாறு கணக்கிடுவது மீண்டும் இதே சூழலுக்கு நாம் செல்ல வேண்டும் பொருள் உபயோக மாறுபாடு என்பதன் சூத்திரம் என்ன சூத்திரம் என்பது நிலையான விலை ஒரு யூனிட்டிற்கு என்பதை நிலையான அளவால் பெருக்கி அதிலிருந்து உண்மையான அளவை கழித்தல் வேண்டும் எனவே இப்போது நிலையான விலை ஒரு யூனிட்டுக்கு என்பது இங்கே பிரச்சனை இல்லை இந்த விஷயத்தில் உள்ளீடான பொருட்கள் A மற்றும் B இதனுடைய நிலையான அளவிற்கும் உண்மையான அளவிற்கும் வேறுபாடுகள் உள்ளன எனவே மீண்டும் நாம் நிலையான அளவை மாற்றி அமைக்க வேண்டும் இதற்கு நிலையான அளவு நமக்கு கொடுக்கப்பட்டது 20 யூனிட் ஆனால் உண்மையான அளவு 30 யூனிட் எனவே இங்கு விரயம் என்பது ஒரு பொருட்டாக இல்லாமலிருந்தால் இருபது என்பதை 30 ஆக உயர்த்த முடியும் ஆனால் இங்கே விரையம் ஒரு முக்கிய பங்கு கடைசியாக வெளியீடு 30 என்பது 27 யூனிட்டுகள் கிடைக்க வேண்டும் ஆனால் நமக்கு கிடைத்தது 26 5 எனவே இந்தப் பிரச்சினையை கையாள்வதற்கு நிலையான அளவினை தனியாக அல்லாமல் உண்மையான வெளிப்பாட்டை அளவு கொண்டு உயர்த்த வேண்டும் எனவே நாம் நிலையான பொருளை முதலில் சரி செய்ய பொருள் A மற்றும் B அதனுடைய உண்மையான அளவு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் இதனுடைய மாறுபாட்டை கணக்கிட வேண்டும் இந்த விஷயத்தில் பொருள A என்பதன் நிலையான விலை ஒரு யூனிட்டிற்கு எவ்வளவு நிலையான விலை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது ரூபாய் 40 நிலையான விலை என்பதை நாம் சரி பார்த்துக் கொள்வோம் 40 என்பது A மற்றும் 60 என்பது B எனவே இது எவ்வாறு கணக்கிட வேண்டும் இப்போது நிலையான அளவு ரூபாய் நாற்பதை கொண்டு உயர்த்த வேண்டும் என்றால் எட்டு என்பதை 18 ஆல் வகுத்து அதனை 26 5 ஆல் பெருகிட வேண்டும் எனவே இது 8 வகுத்தல் 18 பெருக்கல் 26 5 இது இப்போது எவ்வளவு வந்துள்ளது என்பதை கணக்கிட வேண்டும் நமக்கு உண்மையான அளவு என்பது 10 டன் ஏனென்றால் முப்பது உள்ளீடு என்பதில் 10 A ன் பங்காகும் எனவே இது 8 வகுத்தல் 18 பெருக்கல் 26 5 என்பது 10 டன் இன் விலை மாறுபாடு எனவே இந்த மாறுபாட்டை கடைசியில் கணக்கிடும் ஆனால் அது ரூபாய் 71 எதிர்மறையானது ரூபாய் 71 பாதகமானது என்று பொருள்களுக்கு கணக்கிடும்போது பின்னர் B பொருளையும் இதேபோன்று கணக்கிடவேண்டும் இப்போது பொருள் B என்பது வருகிறது பொருள் B ன் நிலையான விலை எவ்வளவு நிலையான விலை என்பதை நாம் ரூபாய் 60 என்று எடுத்துக் கொண்டால் அதனுடைய இரண்டாவது பாகம் 12 அதனுடைய மொத்தம் 18 ஆகும் ஏனென்றால் நமது உண்மையான வெளியீடு என்பது 18 மன்னிக்கவும் உண்மையான வெளியீடு என்பது 26 5 ஆனால் நமது நிலையான வெளியீட்டின் படி அது 18 எனவே 12 வகுத்தல் 18 இது 12 வகுத்தல் 20 அல்ல இது 12 வகுத்தல் 18 ஏனென்றால் நாம் நிலையான பொருளை உண்மையான வெளியீட்டு கொண்டு உயர்த்தி இருக்கிறோம் எனவே 26 5 கழித்தல் எவ்வளவு என்றால் 12 வகுத்தல் பதினெட்டு பெருக்கல் 26

எனவே இங்கு என்ன நடக்கிறது இதில் இந்த அளவும் இந்த அளவும் வித்தியாசப்படுகிறது இந்த அளவும் இந்த அளவும் வித்தியாசப்படுகிறது ஆனால் விலை என்பது ஒன்றுதான் ஏனென்றால் நாம் உண்மை வெளியீட்டின் நிலையான செலவை கணக்கில் கொண்டுள்ளோம் இதை நாம் சூத்திரத்தின் வாயிலாக கணக்கிடும்போது இது நமக்கு கிடைக்கிறது இதை நாம் சரி செய்யும் போது ரூபாய் என்பது பயன்பாட்டுக்கு வருகிறது இதில் மொத்தத்தில் இருந்து ஒரு அளவை கழித்தால் இவ்வளவு வருகிறது கடைசியில் இந்த தகவல் நமக்கு 1560 கழித்தல் 1600 இதிலிருந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கிறது அதாவது 40 ரூபாய் இது சாதகமானதா பாதகமான தா இது பாதகமானது இங்கு 40 என்பது பாதகமானது அதாவது பொருள் கலவை வேறுபாடு என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம் இது 40 இது பொருள் கலவை வேறுபாடு இது பாதகமானது எனவே இந்த வேறுபாடு என்பது பொருள் கலவை வேறுபாடு மற்றும் பாதகமானது சரிதானே எனவே இங்கு 3 வேறுபாடுகள் நான்கு வேறுபாடுகள் பதிலாக பொருள் செலவு வேறுபாடு பொருள் விலை வேறுபாடு பொருள் உபயோக வேறுபாடு மற்றும் பொருள் கலவை வேறுபாடு சரிதானே இப்போது ஐந்தாவது வேறுபாடு என்பதை கணக்கிட வேண்டும் இது பொருள் விளைச்சல் வேறுபாடு மீண்டும் இங்கே நாம் சரி செய்திட வேண்டும் ஏனென்றால் நான் கொடுத்த சூத்திரத்தின் படி பொருள் விளைச்சல் வேறுபாட்டை கண்டறிய வேண்டும் நான் 2 வழக்குகளை கொடுத்துள்ளேன் அதனுடைய சூத்திரம் என்ன சாதாரண நிலையில் இதன் சூத்திரம் நிலையான விலை பெருக்கல் உண்மையான விளைச்சல் கழித்தல் நிலையான விளைச்சல் ஆனால் இங்கே நிலையான மற்றும் உண்மையான விளைச்சல் என்பது சரியான தரத்தில் இல்லை இது வேறுபடுகிறது நான் 27 யூனிட்டுகள் எதிர்பார்த்தோம் கிடைத்தது 26 5 மட்டுமே எனவே இது ஒரே மாதிரியானது அல்ல எனவே இங்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிலையானது திருத்தி அமைத்து பின்னர் MYVயின் சூத்திரத்தை அதாவது பொருள் விளைச்சல் வேறுபாடு என்பதை கணக்கிட வேண்டும் இங்கு நிலையான விலை பெருக்கல் உண்மையான வெளிப்பாடு அதாவது 26 5 கழித்தல் நிலையான வெளிப்பாடு என்பது நாம் கொடுத்த உள்ளீட்டு அல்லது நிலையான வெளிப்பாடு விளைச்சல் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது நாம் எதை கணக்கிட வேண்டும் திருத்தி அமைக்கப்பட்ட நிலையானவை கொண்டு வேறுபாட்டை கணக்கிடவேண்டும் இந்த வேறுபாட்டை நான் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான்காவது பிரச்சனையாக கணக்கிட்டு காண்பிக்கிறேன் மிக்க நன்றி